கணினி கிராபிக்ஸ் கண்ணோட்டம் III அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் தொகுதி எண் 7 இல் இருக்கிறோம் மேற்பரப்பு மாதிரிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி அறிந்துகொள்கிறோம் மேலும் கணினி கிராபிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தைப் பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்கிறோம் எனவே இன்றைய வகுப்பில் பல்வேறு மேற்பரப்பு கட்டுமான நுட்பங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த அனைத்து மேற்பரப்பு கட்டுமான நுட்பங்களிலும் நாம் முக்கியமாக கன பல்லுறுப்புக்கோவைகளை அடிப்படை செயல்பாடுகளாகப் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக u 1 u 2 u 3 மற்றும் பலவற்றைப் போன்ற ஒரு தரவு புள்ளிகள் எங்களிடம் உள்ளன நீங்கள் விரும்பினால் முதலில் ஒரு வளைவை உருவாக்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதை நாங்கள் சுமத்துவோம் இது ஒரு கன உறவை திருப்திப்படுத்துகிறது அங்கு c0 c 1 c 2 c 3 குணகங்கள் மற்றும் u என்பது நாம் இருக்கக்கூடிய ஒரு அளவுருவாகும் xyz ஆயத்தொகுப்புகள் என்ன வெவ்வேறு xyz ஆயத்தொகுப்புகள் அதை நாம் செருகப் போகிறோம் எனவே ஒரு அளவுரு வளைவைப் பெறுவதற்கான நிலையில் இருப்போம் இங்கே இந்த ஒவ்வொரு cs c0 c 1 c 2 c 3 அடிப்படையில் அந்த பல்லுறுப்புறுப்பு வளைவின் எடை செயல்பாடுகளை குறிக்கிறது அவை 1 1 1 1 வகையான விஷயம் அல்லது 1 0 1 0 வகையான விஷயங்கள் 1 0 5 0 1 அந்த வகையான விஷயமாக இருக்கலாம் எனவே இந்த எடைகள் நாம் கவனமாகக் காட்டியுள்ளோம் இதனால் ஒரு நல்ல வளைவு உண்மையில் இந்த புள்ளிகளைக் கடந்து செல்கிறது இந்த கனப் பல்லுறுப்புக்கோவைகளை நாங்கள் கட்டமைத்தவுடன் மேற்பரப்புகளைக் கட்டமைக்க அதே நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் முதலாவது ஹெர்மைட் இருசக்கர மேற்பரப்புகளைப் பொறுத்தவரை நாம் செய்வது புள்ளிகளுக்கு இடையில் ஒரு வளைவை உருவாக்குவதுதான் அந்த புள்ளிகள் நாம் ஒரு சிறப்பு வளைவைப் பெறுகிறோம் என்றால் நாங்கள் இணைகிறோம் என்றால் எடுத்துக்காட்டாக புள்ளி p0 p 1 இவை அந்த அமைப்பின் ஏதேனும் x y ஆயத்தொகுப்புகள் என்று எங்களுக்குத் தெரியும் அந்த புள்ளியைப் பற்றிய தகவல் எங்களிடம் உள்ளது எங்களிடம் p 1 பற்றிய தகவல்கள் உள்ளன அதேபோல் p0 இல் உள்ள தொடுகோடு பற்றிய தகவல்களும் எங்களிடம் உள்ளன அவை நாம் p0 பிரதமத்தைக் குறிக்கிறோம் இதேபோல் p 1 இல் உள்ள தொடுகோடு நாம் p 1 பிரதம என்று அழைக்கிறோம் இந்த தகவல் எங்களிடம் இருந்தால் அந்த தொடு தகவல் மற்றும் புள்ளி தகவல்களின் அடிப்படையில் நாம் ஒன்றிணைக்க முடிந்தால் திசையில் ஒரு வளைவு ஒரு மென்மையான வளைவு நாம் அதைக் கடந்து சென்றால் அதை ஹெர்மைட் வளைவுகள் என்று அழைக்கிறோம் அவை ஒரு குறிப்பிட்ட உறவை பூர்த்திசெய்கின்றன இந்த வளைவில் உங்கள் B எந்த புள்ளியும் இந்த உறவை பூர்த்தி செய்ய வேண்டும் ஹெர்மைட் வளைவு இது மேற்பரப்பில் கூட கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் எந்த ஹெர்மைட் வளைவையும் தேர்வு செய்கிறீர்கள் அது அந்த மேற்பரப்பில் கடந்து செல்லும் புள்ளியைத் தேர்வுசெய்கிறது அங்கு u v தகவல் எங்களிடம் அளவுரு மாறுபாடு உள்ளது அந்த மேற்பரப்பில் u v இன் திசையில் உள்ள புள்ளி நம்மிடம் உள்ள புள்ளிகள் மற்றும் தொடு தகவல்களின் அடிப்படையில் இந்த உறவை பூர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் அதை உருவாக்கும்போது எடைகள் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற சில சிக்கல்களைக் குறைக்க முயற்சிக்கிறோம் அந்த நோக்கத்திற்காக நாங்கள் செயல்பாட்டு மதிப்புகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் செயல்பாட்டு மதிப்புகளைப் பயன்படுத்துகிறோம் அவற்றின் வழித்தோன்றல்களும் அந்த மேற்பரப்பைப் பெறுவதற்கு வெவ்வேறு புள்ளிகளைத் திணிக்க முயற்சிக்கின்றன மேலும் அந்த மேட்ரிக்ஸ் எவ்வளவு மென்மையானது என்பதை அடிப்படையாகக் கொண்டது இந்த மேற்பரப்புகளை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் மேற்பரப்புகளை நிர்மாணிப்பதற்கான பிற வழிகளும் உள்ளன அவை பெஜியர் வளைவுகள் மற்றும் பெசியர் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அதில் B1 B2 B3 B4 போன்ற குறிப்பிட்ட தரவு புள்ளிகள் எங்களிடம் உள்ளன இந்த தரவு புள்ளிகளில் நாம் நேராக சேரவில்லை இந்த தரவு புள்ளிகளுக்கு இடையில் பொருந்தக்கூடிய சில பலகோணங்களின் அடிப்படையில் நாம் கட்டமைக்கிறோம் இந்த பலகோணங்களை நாம் பொருத்தும்போது இந்த பலகோணங்களைக் கடக்கும் வளைவு எதுவாக இருந்தாலும் அதை நாம் பெஜியர் வளைவுகள் என்று அழைக்கிறோம் நான் எந்த அளவு P ஐ அளவுரு மாறுபாட்டின் அடிப்படையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்றால் அந்த வளைவில் P i k i இன் அடிப்படையில் விரிவாக்கப்பட வேண்டிய அளவுரு வளைவு k 1 k 2 k 3 k 4s இந்த கன இடைக்கணிப்புகளைக் கொண்டுள்ளது எனவே t என்பது நமது அளவுரு மாறுபாடு நம்முடைய u ஒரு கன பல்லுறுப்புக்கோவை ஒரு கன ஒரு கன வெவ்வேறு வகையான வடிவங்களில் ஒரு கனசதுரம் நாம் கவனமாக சரிசெய்யப் போகிறோம் எனவே நாம் பலகோணங்களைக் கட்டமைக்கும் நிலையில் இருப்போம் இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட பல்லுறுப்புறுப்பு வளைவு உண்மையில் கடந்து செல்கிறது நாம் அதைச் செய்யப் போகிறோமானால் அந்த வகையான வளைவுகளை நாம் பெஜியர் வளைவுகள் என்று அழைக்கிறோம் இவை மிகவும் பிரபலமான பிரதிநிதித்துவ வளைவுகள் அத்தகைய வளைவுகளை நாம் வரையும்போது அந்த மென்மையான வளைவை உருவாக்க எங்களுக்கு 4 புள்ளிகள் மட்டுமே தேவை எடுத்துக்காட்டாக எங்களிடம் புள்ளி P 1 P 2 P 3 P 4 இதைக் குறிக்கும் ஒரு வழி இருக்கலாம் நான் ஒரு வரியைப் போலவே கட்டமைக்கப் போகிறேன் அல்லது ஒருவேளை நான் ஒரு ஸ்ப்லைன் போன்ற ஒன்றை உருவாக்குகிறேன் இந்த பெஜியர் பிரதிநிதித்துவத்துடன் செல்வதே சிறந்த பிரதிநிதித்துவம் இதன் மூலம் இந்த எடைகளைக் குறைப்பதன் மூலம் நாம் ஒரு வளைவை உருவாக்கும் நிலையில் இருப்போம் பெரும்பாலான கிராபிக்ஸ் எடிட்டர்கள் மென்பொருளானது நாம் உண்மையில் வளைவுகளை வரைந்து இந்த பெஜியர் வளைவுகளில் செயல்படும் விஷயங்களை வழங்கப் போகிறோம் நீங்கள் அதை 3 பரிமாணங்களில் பார்க்கிறீர்கள் என்றால் எடுத்துக்காட்டாக இது 4 தரவு புள்ளிகள் இது எங்களிடம் உள்ள முதல் தரவு முதலில் அதில் ஒரு பெசியர் வளைவை உருவாக்குவோம் இதேபோல் ஒன்று மற்றொன்று மூன்று மற்றும் நான்கு போன்ற பிற தரவு புள்ளிகளைக் கொண்டிருப்போம் பின்னர் மீண்டும் மற்றொரு பெசியர் வளைவைக் கடக்கும் நிலையில் இருப்போம் இதேபோல் மற்றொரு பெசியர் வளைவு மற்றொரு பெசியர் வளைவு இதேபோல் மற்ற திசைகளிலும் நமக்கு 4 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே ஒரு மேற்பரப்பில் ஒரு பெசியர் வளைவை அந்த வழியில் அனுப்பவும் எனவே அந்த பொருளின் மீது ஒரு இலவச மேற்பரப்பை நாம் கட்டமைக்கும் நிலையில் இருப்போம் 16 தரவு புள்ளிகளை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் மிகவும் மென்மையான மேற்பரப்பை உருவாக்கும் நிலையில் இருப்போம் கவனமாகப் பார்ப்போம் தரவு நம்மிடம் 1 2 3 4 என சுட்டிக்காட்டுகிறது இதேபோல் 1 ஒருவேளை 2 3 4 ஒரு கீழ் 5 மற்றும் பல இவை நம்மிடம் உள்ள தரவு புள்ளிகள் இப்போது ஒரு மேற்பரப்பை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தரவு புள்ளிகள் சிதறடிக்கப்படுகின்றன அந்த மேற்பரப்பை ஒருவர் உண்மையில் பெறக்கூடிய சிறந்த வழி எது அந்த நோக்கத்திற்காக இந்த பெஜியர் வளைவுக் கொள்கைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் குறைந்தபட்சம் 16 புள்ளிகள் இருந்தால் இதை ஒரு மென்மையான மேற்பரப்பைக் கட்டமைக்க முடியும் சில குணகங்களால் எடையுள்ள இந்த 4 புள்ளிகளையும் இணைப்பதைக் கணக்கிடும் வரை மேற்பரப்புகளைப் போலவே வளைவும் இல்லை எனவே இந்த வளைவு என்னவென்றால் இந்த தனித்துவமான தரவு புள்ளிகள் எங்களிடம் உள்ளன அங்கிருந்து அதை உருவாக்க முயற்சிக்கிறோம் பிரதிநிதித்துவத்தின் மற்ற வழி பி ஸ்ப்லைன்ஸ் எனப்படும் மேற்பரப்புகளை உருவாக்க முயற்சிக்கும் இந்த தரவு புள்ளிகள் இது அடிப்படை ஸ்ப்லைன்ஸ் நுட்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு வரைபடப் படிப்பு என்பதால் இந்த வளைவுகளின் கணித சூத்திரத்தில் நாம் பல விவரங்களுக்குச் செல்லவில்லை ஆனால் எந்த வகையான பயன்பாடுகளுக்கு எந்த வகையான வளைவுகள் நல்லது என்பது பற்றிய ஒட்டுமொத்த யோசனையைப் பெற அதுதான் நாம் என்ன செய்யப் போகிறோம் அதைப் பற்றி அறிக அடிப்படை ஸ்ப்லைன் நுட்பங்களில் எந்த கன பல்லுறுப்புக்கோவைகளுக்கு பதிலாக பலகோணங்களைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே எந்த கன பல்லுறுப்புக்கோவைகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்த பலகோணங்களைக் கொண்டிருக்கப் போகிறோம் என்றால் அதை அடிப்படை ஸ்ப்லைன்ஸ் என்று அழைக்கிறோம் பி ஸ்ப்லைன் என்ற சொல் ஐசக் ஜேக்கப் ஸ்கொயன்பெர்க்கால் உருவாக்கப்பட்டது இது அடிப்படை ஸ்ப்லைன் என்று சொல்வதற்கான ஒரு குறுகிய பிரதிநிதித்துவம் ஆகும் ஒழுங்கு n இன் ஒரு ஸ்பைலைன் செயல்பாடு என்பது மாறி குறியீட்டு x இல் டிகிரி n மைனஸ் 1 இன் பிஸ்கேஸ் பல்லுறுப்புறுப்பு செயல்பாடு ஆகும் துண்டுகள் சந்திக்கும் இடங்கள் முடிச்சுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஸ்ப்லைன் செயல்பாடுகளின் முக்கிய சொத்து என்னவென்றால் அவை மற்றும் அவற்றின் வழித்தோன்றல்கள் முடிச்சுகளின் பெருக்கத்தைப் பொறுத்து தொடர்ச்சியாக இருக்கலாம் இந்த முடிச்சுகள் நாம் மென்மையான வளைவுகளைக் கொண்டிருப்பது எவ்வளவு சிக்கலானது பெஜியர் வளைவுகளுக்கு நாம் பயன்படுத்தியதைப் போன்ற கனப் பல்லுறுப்புக்கோவைகளைப் போன்ற எதையும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை ஆனால் இங்கே நாம் பலகோணங்களைப் பயன்படுத்துகிறோம் இந்த பலகோணங்களை கவனமாக சரிசெய்வதன் மூலம் மேற்பரப்பை உருவாக்கும் நிலையில் இருப்போம் எடுத்துக்காட்டாக இந்த தரவு புள்ளிகள் எங்களிடம் உள்ளன நான் உண்மையில் சரிசெய்யக்கூடிய எளிதான பலகோணம் ஒரு வால் போன்றது ஒரு செவ்வக வால் நான் ஒரு ரோம்பஸை வைக்கலாம் நான் உண்மையில் கட்டமைக்க முடியும் அல்லது ஒருவேளை நான் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கோணம் எனவே இந்த வகையான பொருள்களை வேறுபடுத்தி நான் ஒரு மேற்பரப்பை உருவாக்கும் நிலையில் இருப்பேன் எனவே அந்த பலகோணங்களைக் கட்டுப்படுத்துவதன் அடிப்படையில் அது அறுகோணம் டோடெகாஹெட்ரான்கள் மற்றும் பல விஷயங்களாக இருக்கலாம் நாம் ஒரு நல்ல மேற்பரப்பை உருவாக்கும் நிலையில் இருப்போம் ஒழுங்கு n இன் பி ஸ்ப்லைன்ஸ் ஒரே முடிச்சுகளில் வரையறுக்கப்பட்ட அதே வரிசையில் ஸ்ப்லைன் செயல்பாடுகளுக்கான அடிப்படை செயல்பாடுகள் அதாவது சாத்தியமான அனைத்து ஸ்ப்லைன் செயல்பாடுகளும் பி ஸ்ப்லைன்களின் நேரியல் கலவையிலிருந்து உருவாக்கப்படலாம் நன்மை என்னவென்றால் நீங்கள் இதை ஒரு நேரியல் செயல்பாடாக உண்மையில் சேர்க்கலாம் இதுதான் இந்த பி ஸ்ப்லைன்களுடன் நாம் பெறும் நன்மை மேலும் ஒவ்வொரு ஸ்ப்லைன் செயல்பாட்டிற்கும் ஒரே ஒரு தனித்துவமான சேர்க்கை மட்டுமே உள்ளது நீங்கள் அதைப் பயன்படுத்தும்போது அந்த மேற்பரப்பு கட்டுமானத்தில் எந்தவிதமான பெருக்கங்களும் இருக்காது அந்த தனித்துவமான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் பெறுவீர்கள் எடுத்துக்காட்டாக கப்பல் ஹல்களைப் போல நீங்கள் கட்டமைக்க விரும்புகிறீர்கள் பொதுவாக இந்த பி ஸ்ப்லைன் மேற்பரப்புகள் மிகவும் பிரபலமாக உள்ளன நீங்கள் ஏதேனும் கேட் மென்பொருளைத் திறந்தால் திடமான படைப்புகளாக இருக்கலாம் உங்களிடம் இருக்கும் இந்த விருப்பங்களை ஆட்டோகேட் அல்லது திறந்த ஜி இவை உங்களுக்கு இந்த வகையான விருப்பங்களைக் கொண்டிருக்கும் மென்பொருளாகும் இது பி ஸ்ப்லைன்ஸ் அல்லது பெஜியர் வளைவுகள் அல்லது ஹெர்மைட் அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் பலவற்றின் மூலம் நீங்கள் உண்மையில் ஒன்றிணைக்க விரும்புகிறீர்களா என்பது போன்றது மற்ற வகையான பிரதிநிதித்துவம் கோர்டன் மேற்பரப்புகளால் எனவே இந்த வகையான கோர்டன் மேற்பரப்பு ஃப்ரீஃபார்ம் மேற்பரப்பு மாடலிங் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் உண்மையில் இழுக்கக்கூடிய தரவு புள்ளிகள் உங்களிடம் உள்ளன இதனால் அந்த கேட் மென்பொருளில் மேற்பரப்பு இயற்கையாகவே சரிசெய்யப்படுகிறது எனவே நீங்கள் G 1 G 2 வளைவுகளின் பிணையத்தைக் கொண்டிருப்பீர்கள் உதாரணமாக இது போன்ற ஒரு வளைவு என்று நான் சொல்வது போல் உங்களுக்கு மற்றொரு வளைவு உள்ளது உங்களுக்கு மற்றொரு வளைவு உள்ளது மேலும் இங்கேயும் அங்கேயும் தனிமைப்படுத்தப்பட்ட தரவு புள்ளிகள் உள்ளன இப்போது உங்கள் கேட் மென்பொருளைப் பயன்படுத்தி உங்கள் சுட்டியை அங்கும் இங்கும் நகர்த்த தரவு புள்ளிகளில் ஒன்றைத் தேர்வுசெய்யலாம் எனவே நீங்கள் பார்க்கத் தொடங்கும் மேற்பரப்பு மாறுபாடுகள் மற்றும் இந்த எல்லா புள்ளிகளிலும் உங்கள் மேற்பரப்பை கவனமாக இழுக்கிறீர்கள் மென்மையான வகையான மேற்பரப்பைப் பெற நன்றாக வரைபடமாக்கப்பட்டது கோர்டன் மேற்பரப்புகள் என்று நாம் அழைக்கும் அந்த வகையான மேற்பரப்புகள் இது உங்கள் G 1 வளைவு G 2 வளைவுகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட கலப்பு செயல்பாட்டை பூர்த்தி செய்யக் கூடிய இந்த G 1 G 2 வளைவுகளின் குறுக்குவெட்டு போன்ற சில வகையான உறவுகளை திருப்தி செய்கிறது எடுத்துக்காட்டாக இந்த மேற்பரப்புகளில் நீங்கள் கடுமையான மாறுபாட்டைக் கொண்டிருப்பதைப் போல நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் என்ஜின் சிலிண்டரை உருவாக்குவது போல அங்கு மஃப்லர்கள் இருக்கும் இந்த குழாய் கட்டமைப்புகளில் திடீர் மாற்றம் இருக்கும் இந்த கோர்டன் மேற்பரப்புகளை நீங்கள் உண்மையில் உருவாக்கக்கூடிய எளிதான வழி இங்கே அத்தகைய வகையான பொருள் காட்டப்பட்டுள்ளது ஒரு உருளை நல்ல மேற்பரப்பு போன்ற ஒன்று திடீரென்று வருகிறது அங்கே ஒரு பம்ப் நடக்கிறது அங்கே ஒரு வகையான பல் கூட இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு நல்ல வளைவைப் பொருத்த விரும்புகிறீர்கள் அதன் மூலம் அல்லது ஒருவேளை உங்கள் உயிரியல் மருத்துவத் துறையில் உங்கள் தொடை எலும்புகள் அல்லது எலும்பு கட்டமைப்புகளில் வேலை செய்கிறீர்கள் இவை மிகவும் மென்மையான வளைவுகளால் விவரிக்கப்படவில்லை இந்த எலும்புகளில் திடீர் மாறுபாடு ஏற்படக்கூடும் இதுபோன்ற பொருட்களை நீங்கள் உண்மையில் புனரமைக்க விரும்புகிறீர்கள் அதைப் பார்ப்பதற்கான சிறந்த வழி இந்த கோர்டன் மேற்பரப்புகளைப் பயன்படுத்துவதாகும் இடுப்பு எலும்பு மூட்டு வகையான விஷயம் வட்டமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது சில சிறப்பு வளைவுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் உண்மையில் கேமராக்கள் மூலம் படங்களை எடுக்கும்போது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தரவு புள்ளிகளைக் கொண்டிருப்பீர்கள் இப்போது நீங்கள் அதை மறுகட்டமைக்க விரும்புகிறீர்கள் மற்றும் அந்த முழு தரவையும் உங்கள் 3D அச்சிடும் பொருளுக்கு மாற்ற வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த கோர்டன் மேற்பரப்புகளை உருவாக்க அந்த பிக்சல் தகவல்களைப் பயன்படுத்தி அதை கணினிக்குக் கற்பிக்க அல்லது அந்த இயந்திர உறுப்புக்கு இந்த வழியில் அச்சிடுங்கள் அந்த நோக்கத்திற்காக இந்த வகையான கோர்டன் மேற்பரப்புகள் பயன்படுத்தப்படும் குறிப்பாக ஜெட் என்ஜின் குழாய்கள் மற்றும் சில இடையூறுகள் நடக்கும் பிற விஷயங்களுக்கு நீங்கள் இந்த கார்டன் மேற்பரப்புகளைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்ற வகையான மேற்பரப்புகள் கூன்ஸ் மேற்பரப்புகள் குறிப்பாக எல்லைகள் திறந்திருக்கும் போது பி ஸ்ப்லைன்ஸ் அடிப்படை ஸ்ப்லைன்கள் பிரபலமாக உள்ளன உங்களிடம் தனித்துவமான தரவு புள்ளிகள் உள்ளன ஆனால் இந்த தனித்துவமான தரவு புள்ளிகள் எந்த எல்லையையும் உருவாக்கவில்லை அந்த பொருளின் உள்ளே எங்காவது உங்களிடம் இருந்தால் நீங்கள் பி ஸ்ப்லைன்களைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இந்த தரவு ஒரு குறிப்பிட்ட வகையான எல்லையில் சுட்டிக்காட்டினால் இந்த கூன்ஸ் மேற்பரப்புகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த கூன்ஸ் மேற்பரப்புகள் சிறந்த தோராயமானவை எனவே கூன்ஸ் கணினி கிராபிக்ஸ் துறையில் ஒரு பிரபலமான முன்னோடி எம்ஐடியில் பேராசிரியராக இருந்த அவர் பொறியாளர்களுக்காக இந்த வடிவமைப்பு கருவிகளை நிர்மாணிப்பதில் நிறைய நேரம் செலவிட்டார் எனவே இங்கே ஏதேனும் ஒன்று ஒரு சுருக்கத்தில் இந்த வளைவு அல்லது அந்த குறிப்பிட்ட வளைவின் தரவு புள்ளிகள் மற்றும் எல்லைகளை உருவாக்கும் இந்த தரவு புள்ளிகளை உருவாக்குவதற்கான சிறந்த வழி எது எங்களிடம் எந்த தகவலும் இல்லாத ஒரு மேற்பரப்பு நம்மிடம் இருப்பது எல்லை தகவல் மட்டுமே அந்த மேற்பரப்பை நான் உண்மையில் உருவாக்க சிறந்த வழி எது இது காட்சிக்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் கட்டுமானம் என்றால் அதற்கு கணித திறன் தொகுப்பு தேவைப்படுகிறது எனவே எந்தவொரு சிஏடி மென்பொருளும் உண்மையில் அந்த பின்னணி நிரலாக்கத்தைப் பயன்படுத்துகின்றன இதுபோன்ற மேற்பரப்புகளை உருவாக்க ஒரு கூன்ஸ் பேட்ச் கணினி கிராபிக்ஸ் மற்ற மேற்பரப்புகளை சுமுகமாக இணைக்கப் பயன்படும் பன்மடங்கு அளவுருவாகும் மற்றும் கணக்கீட்டு இயக்கவியல் பயன்பாடுகளில் குறிப்பாக வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகள் மற்றும் எல்லை உறுப்பு முறைகளில் களங்களின் சிக்கல்களை உறுப்புகளாக மாற்ற விரும்புகிறீர்கள் மற்றும் விரைவில் இந்த கூன்ஸ் மேற்பரப்புகள் மிகவும் பிரபலமானவை எனவே புலங்களை புரிந்து கொள்ள வேறுபட்ட சமன்பாடுகளை தீர்க்க சில கணித செயல்முறைகள் உள்ளன அவை வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகள் என்று அழைக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயங்களில் ஒன்றில் உங்களுக்கு எல்லை நிபந்தனைகள் உள்ளன ஒருவேளை நீங்கள் ஒரு மென்மையான மேற்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பும் மேற்பரப்பு பின்னர் நீங்கள் இந்த கூன்ஸ் மேற்பரப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் மெஷிங் கூட உள்நாட்டில் அந்த படத்தில் பெரிதாக்கப்படலாம் இந்த கூன்ஸ் மேற்பரப்புகள் எப்போதும் உதவியாக இருக்கும் மேலும் இந்த கூன்ஸ் பரப்புகளில் மக்கள் ஒரு கலவையைப் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இந்த மேற்பரப்புகளை மென்மையாக்க முயற்சிக்கிறார்கள் மேலும் பிக்சல் மாறுபாடு உண்மையில் மாறுபடக்கூடாது என்று நீங்கள் பெரிதாக்கினாலும் மக்கள் பயன்படுத்தும் அந்த வகையான நுட்பங்கள் அதற்காக அவர்கள் பிலினியர் மற்றும் பிகுபிக் வகைகளைப் பயன்படுத்துகிறார்கள் இடைக்கணிப்புகளின் எனவே இங்கே நாம் பார்ப்பது அடிப்படையில் இயந்திரக் குழாய் விமானங்கள் ஜெட் என்ஜின்கள் உங்களிடம் இறக்கைகள் உள்ளன அவை ஜெட் என்ஜின்கள் போன்றவை உங்களிடம் இருக்கும் அவை காற்றைப் பிடிக்கின்றன எரிபொருளை வைக்கின்றன அதை எரிக்கின்றன இதனால் வெளியேற்றம் வெளியே வரும் அது அந்த இயந்திரத்தின் உந்துதலை அளிக்கும் எனவே இந்த குழாய்கள் எப்போதுமே சில சிறப்பு வடிவங்களைக் கொண்டிருக்கின்றன அவை அந்த திசைகளில் நன்றாகத் திரும்பித் திரிகின்றன என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த வகையான மேற்பரப்பு கட்டுமானத்திற்காக இந்த கூன்ஸ் மேற்பரப்புகள் மிகவும் பிரபலமாக உள்ளன எனவே இதைத் தவிர உங்களிடம் இந்த வளைவுகள் இருக்கும்போது விளிம்புகள் உண்மையில் மிகவும் கூர்மையான விஷயங்களைக் கொண்டிருக்க விரும்பவில்லை இந்த கூர்மையான விளிம்புகள் எப்போதும் சற்று கடினமாக இருக்கும் நாங்கள் அதை சுற்றி வளைக்க விரும்புகிறோம் இதுபோன்ற விஷயங்களை நாம் செய்யப் போகிறோம் என்றால் அந்த மேற்பரப்புகளின் ஃபில்லட் என்று அழைக்கிறோம் உதாரணமாக எங்களிடம் ஒரு தட்டு ஒரு செவ்வக தட்டு உள்ளது மீண்டும் நாம் இன்னொருவருடன் சேர விரும்புகிறோம் இந்த கூர்மையான மூலைகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த கூர்மையான மூலைகளை நாங்கள் விரும்பவில்லை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த மேற்பரப்பை அகற்ற முயற்சிக்கிறோம் உதாரணமாக இங்கே அந்த செவ்வக பகுதி நமக்கு மென்மையான மூலைகளைக் கொண்டுள்ளது கூர்மையான மூலைகளால் அதைத் தவிர்க்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் இது எங்கள் உற்பத்தித்திறன் அல்லது தீங்கு பாதிக்கக்கூடும் அல்லது கீறல் வடிவங்கள் அந்த மேற்பரப்பு குறிப்பிட்ட விஷயத்தை பராமரிப்பது கடினம் எனவே நாம் எப்போதுமே அதைச் சுற்றிக் கொள்கிறோம் இதுபோன்ற விஷயங்களை நாம் ஃபில்லட் மேற்பரப்புகள் என்று அழைக்கிறோம் ஒரு ஃபில்லட் மேற்பரப்பு ஒரு வட்டமான மூலையாகும் இது மற்ற இரண்டு மேற்பரப்புகளின் விளிம்புகளை இணைக்கிறது எளிதான வழி என்னவென்றால் நீங்கள் வளைவின் ஆரம் ஒன்றைத் தேர்வுசெய்கிறீர்கள் அங்கிருந்து ஒரு மையத்தை நீங்கள் இந்த வளைவுகளுக்கு ஒரு தொடுகோடு சேர சேர்த்து ஒரு தட்டு வரைந்து மீதமுள்ள பொருளை அகற்றி அந்த தகவலை வெளியேற்றினால் நீங்கள் ஒரு நிரப்பு மேற்பரப்பைப் பெறுவீர்கள் இங்கே எங்களுக்கு மற்றொரு வகையான பிரதிநிதித்துவம் உள்ளது இந்த செவ்வக தட்டு உங்களிடம் உள்ளது நீங்கள் இந்த மென்மையான மேற்பரப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் இந்த பகுதிகளைச் சேர்க்க முயற்சிக்கிறீர்கள் அதையே ஃபில்லட் மேற்பரப்பு என்று அழைக்கிறோம் இதேபோல் இதைப் பார்ப்போம் ஒருவேளை நீங்கள் ஆட்டோமொபைல் கார் விண்ட்ஷீல்டுகளை பொருளுடன் நன்றாக சீரமைக்க வேண்டும் இது கூர்மையான மாறுபாடாக இருக்கக்கூடாது அந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஃபில்லட் மேற்பரப்புகளையும் பயன்படுத்துகிறோம் இந்த ஃபில்லட் மேற்பரப்புகளை நீங்கள் பயன்படுத்தப் போகிற போதெல்லாம் பிரபலமான வழிமுறையானது பி ஸ்பைலைன் மேற்பரப்புகளாகும் அவை ஒரு கட்டத்தில் இருந்து மற்ற புள்ளிகளுக்கு நேர்த்தியாக மாற்றப்படும் இதேபோல் ஒரு CAD மென்பொருளில் ஆஃப்செட் மேற்பரப்புகள் என பெயரிடப்பட்ட பிற வகையான மேற்பரப்புகளைப் பயன்படுத்துகிறோம் ஆஃப்செட் கொண்ட ஒரு மேற்பரப்பைப் பொறுத்தவரை உங்களிடம் ஒரு மேற்பரப்பு உள்ளது இதேபோன்ற மேற்பரப்பை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் உதாரணமாக எனக்கு ஒரு சிலிண்டர் உள்ளது உதாரணமாக எனக்கு ஒரு சிலிண்டர் உள்ளது இதுபோன்ற ஒரு விஷயத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்றால் அதை இந்த ஆஃப்செட் மேற்பரப்புகள் என்று அழைக்கிறோம் இங்கே எங்களிடம் சில கல்நார் தாள் உள்ளது கூரை நாம் கட்ட விரும்பும் ஒரு இணையான விஷயம் அதையே இங்கே ஆஃப்செட் மேற்பரப்புகள் என்றும் அழைக்கிறோம் அதைப் பார்ப்பதற்கான எளிதான வழியின் ஒரு வழி என்னவென்றால் இது வளைவு அல்லது மேற்பரப்புதான் நாம் முதலில் அந்த திசையில் அந்த புள்ளியில் ஒரு புள்ளியைக் கட்டியெழுப்பினோம் ஒரு குறிப்பிட்ட ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தை வரையவும் அந்த மேற்பரப்பு எங்கிருந்தாலும் ஒரு தொடு புள்ளியாக அதைத் தேர்ந்தெடுங்கள் ஏதோ ஆரம் ஒரு வட்டத்தை வரையும்போது ஆஃப்செட் தூரத்துடன் இங்கே ஒரு புள்ளி உள்ளது இப்போது நாம் அங்கு ஒரு தொடுகோட்டை வரையப் போகிறோம் இதன் பொருள் நமக்கு அந்த புள்ளி உள்ளது எனவே இப்போது அந்த புள்ளிகளில் சேர்ந்து ஒரு ஆஃப்செட் மேற்பரப்பை உருவாக்குங்கள் எந்தவொரு ஆஃப்செட்டையும் ஒருவர் கட்டமைக்க இது எளிதான வழி அந்த வளைவின் தரத்தை உண்மையில் மேம்படுத்த விரும்பினால் நாங்கள் சிறப்பு வளைவுகளைப் பயன்படுத்துகிறோம் இந்த 3D பொருள்களை மென்பொருளைப் பயன்படுத்தி உருவாக்கும்போது நாம் பயன்படுத்தும் மற்றொரு சொற்களும் உள்ளன அவற்றை நாம் சேம்பர் என்று அழைக்கிறோம் ஒரு சேம்பர் அடிப்படையில் ஒரு விமானத்தில் உள்ள பொருளை அகற்றுகிறது நாங்கள் அதை சுற்றி வளைக்க மாட்டோம் ஆனால் ஒரு விமானம் வெட்டு போன்ற பொருட்களை நேராக நறுக்குகிறோம் அல்லது அகற்றுவோம் எடுத்துக்காட்டாக நாம் பிளானர் பார்வையில் பார்க்கிறோமானால் இது 2 பரிமாணங்களில் உள்ள பொருள் என்று கருதுவோம் அந்த பொருள் வெட்டுக்களை உண்மையில் அகற்ற விரும்புகிறோம் மீதமுள்ள பொருட்களை அகற்றினால் அதை நாங்கள் அழைக்கிறோம் ஒரு சேம்பர் இப்போது அதை சுற்றி வளைக்க விரும்புகிறோம் உதாரணமாக இங்கே கட்டிடக்கலை பார்வையைப் பார்ப்போம் தாஜ்மஹால் அருகே ஒரு நுழைவாயில் பெரிய கோபுரம் உள்ளது நீங்கள் இந்த நெடுவரிசைகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் இவை வட்டமான நெடுவரிசைக் கோபுரங்கள் அல்ல இவை ஒரு தட்டு போன்றவை அடுத்த தட்டு மற்றொரு தட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது நம்மிடம் இருந்தால் கூர்மையான வெட்டுக்கள் சாம்ஃபெரிங் எப்போதுமே நாம் கொண்டிருக்கும் ஒரு நல்ல வெட்டு கட்டடக்கலைக் கண்ணோட்டத்தின் காரணமாக நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த சேம்பர் மேற்பரப்பில் சில வகையான படங்களை ஒட்ட விரும்புகிறீர்கள் எனவே வளைந்த மேற்பரப்பைக் காட்டிலும் தட்டையான மேற்பரப்பு உங்களுக்குத் தேவை பின்னர் நீங்கள் அந்த சாம்ஃபெரிங் உடன் செல்க எனவே அடுத்த வகுப்பில் திடமான படைப்புகளைப் பற்றி அறிந்துகொள்வோம் மேலும் அந்த கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பயிற்சி செய்வோம்